மின்கடத்தா பொருட்கள் முன்னிலையில் நிலைமின்மம் - II மின்கடத்தா ஊடகத்தில் உள்ள மின் புலம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அளவுகளை நாம் பார்த்து வருகிறோம் நாம் கடைசியாக தீர்த்தப் பிரச்சினை என்னவென்றால் நான் எல்லையற்ற மின்கடத்தா ஊடகத்தையும் அதில் ஒரு மின்னூட்டம் Q வையும் கொண்டிருந்தால் Q வை தொடக்க நிலையாக எடுத்துக் கொண்டு r இல் உள்ள V என்பது 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 Q ஓவர் K ஓவர் r க்கு சமமாக இருப்பதைக் கண்டோம் ரோ பௌண்ட் ஐ நினைவு படுத்துவதற்கு மைனஸ் chi e ஓவர் 4 பை Q ஓவர் K divergence of r ஓவர் r ஸ்கொயர் என்பது மைனஸ் chi e என்பது K மைனஸ் 1 ஓவர் K டைம்ஸ் Q டெல்டா r என்பதைத்தவிர வேறில்லை துல்லியமாக நாம் முன்பு கண்டது ஆனால் இப்போது நாம் இந்த எல்லையற்ற மின்கடத்தாக் கோளத்தின் இந்த மின்னூட்டத்திற்கு கணித ரீதியாக ஒத்திருப்பதைக் கண்டோம் மாறாக மின்கடத்தாக் கோளத்தின் ஆரம் R முந்தைய உதாரணத்தில் என்ன நடந்தது என்று நான் பார்த்தால் இந்தக் மின்னூட்டம் Q இருப்பதால் இதை நான் கற்பனை செய்வேன் கூடுதலாக ஒரு கட்டுண்ட மின்னூட்டம் Q b ஆனது மைனஸ் K மைனஸ் 1 ஓவர் K Q க்கு சமமாக உள்ளது இப்போது இந்த மின்புலம் என்ன செய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மின்னூட்டங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின் புலம் ஒரு துருவமுனைப்படுத்தலை p உருவாக்குகிறது இந்த p யின் மதிப்பு என்ன p என்பது chi e எப்சிலோன் 0 E க்கு சமமாக இருக்கும் இது chi e எப்சிலோன் 0 Q ஓவர் K r r ஸ்கொயர் ஐத் தவிர வேறொன்றுமில்லை

எனவே இந்த p உள்ளது மற்றும் இந்த p என்ன செய்யும் நான் இந்த ஆரம் R உடைய கோளத்தை எடுத்துக்கொண்டேன் என்றால் அது எனக்கு ஒரு சிக்மா அல்லது இங்கே மேற்பரப்பு மின்னூட்டத்தை கொடுக்கும் இது p டாட் n ஆகும் எனவே இந்த வழக்குக்காக இப்போது கற்பனை செய்யப்பட்ட படத்தைப் பார்ப்போம் இந்த வழக்கில் இப்போது கற்பனை செய்யப்பட்ட படம் உள்ளே மின்னூட்டம் Q வை கொண்டுள்ள வரையறுக்கப்பட்ட அளவுள்ள மின்கடத்தா கோளம் அங்கே Q பிணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே நேர்மறை மின்னூட்டம் இருக்கும் ஏனெனில் p அனைத்தும் வெளியே வருகிறது இந்த வழக்கில் இது p டாட் n ஆக இருக்கும் நீங்கள் p இன் மதிப்பை செருகினால் அது Q ஓவர் K K மைனஸ் 1 இது chi e R ஸ்கொயர் என்பது சிக்மாவிற்கு சமமாக வெளியே வருகிறது எனவே நிகர மேற்பரப்பு மின்னூட்டம் K மைனஸ் 1 Q ஓவர் K ஆக இருக்கும் இது கட்டுண்ட மின்னூட்டத்திற்கு நேர் எதிரானது எதிர்மறையாக இது இந்த மையத்தில் negative of K மைனஸ் 1 ஓவர் K கியூப் ஆக இருக்கும் எனவே இந்த பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்களுக்கு வெளியே விளைவு ரத்து செய்யப்பட போகிறது மேலும் Q வின் காரணமாக என்னிடம் ஒரு E out இருக்க வேண்டும் இதை இப்போது சற்று தீவிரமாகப் பார்ப்போம் இந்த கோளத்தை நீங்கள் மீண்டும் நடுவில் சார்ஜ் Q செய்தால் மற்றும் என்னிடம் divergence of D இடப்பெயர்வுக்கு சமமான ரோ ஃப்ரீ இருக்கும் நான் இதற்காக காஸ் விதியைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே நான் இந்த கோளம் மின்னூட்டம் Qவை மையத்தில் வைத்திருக்கிறேன் divergence of D ரோ ஃப்ரீக்கு சமம் ஏனெனில் எல்லாம் ஸ்பெரிக்லி சமச்சீர் ஆக இருக்க போகிறது எனவே curl என்பது இல்லை எனவே இப்போது நான் காஸ் தேற்றத்தை வெளியே பயன்படுத்தலாம் அது எனக்கு D முறை 4 பை ஆர் ஸ்கொயர் ஐ கொடுக்கும் இந்த வெளிப்புற கோளத்தின் ஆரம் r ஆனது ரோ ஃப்ரீ டைம்ஸு d v க்கு சமமாக இருக்கும் இது Q ஃப்ரீ ஆகும் எனவே அது என் Q மற்றும் எனவே D ஆனது Q ஓவர் 4 பை r ஸ்கொயர் என வெளியே வருகிறது E என்பது D ஓவர் K எப்சிலோன் 0 ஆக இருக்கும் இது Q ஓவர் 4 பை எப்சிலோன் 0 r ஸ்கொயர் க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் K ஆனது வெளியே 1 க்கு சமம் மற்றும் இதன் திசை வெளிப்படையாக இந்த கோளத்தில் ஆர திசையில் உள்ளது

எனவே நிகர பிணைக்கப்பட்ட மின்னூட்டம் 0 என்பது நாம் முன்பு எதிர்பார்த்த அதே பதில் தான் நான் ஒரு மேற்பரப்பு மற்றும் புள்ளி பிணைக்கப்பட்ட மின்னூட்டத்தை சேர்க்கும் போது உள்ளே D பற்றி எப்படி உள்ளே D இன்னும் அதே Q ஓவர் 4 pi r ஸ்கொயர் ஏனெனில் நான் உள்ளே இந்த கௌசியன் மேற்பரப்பில் எடுத்தேன் என்றால் நான் பெறப்போகும் D இதுதான் ஆனால் இப்போது E வித்தியாசமாக இருக்கப்போகிறது மற்றும் நான் இப்போது E திசையன் ஐ Q ஓவர் 4 பை எப்சிலோன் 0 K r ஸ்கொயர் என r இன் திசையில் எழுதுகிறேன் எனவே உள்ளே உள்ள E ஆனது Q ஓவர் 4 பை எப்சிலோன் 0 K r ஸ்கொயர் மற்றும் வெளியே உள்ள E ஆனது Q ஓவர் 4 பை எப்சிலோன் 0 r ஸ்கொயர் ஆர திசையில் உள்ளது எனவே நீங்கள் மேற்பரப்பைக் கடக்கும்போது மின்புல அளவில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை கவனியுங்கள் ஏனென்றால் மேற்பரப்பு மின்னூட்டம் உள்ளது மேற்பரப்பு மின்னூட்டம் இருக்கும் போதெல்லாம் காஸ் விதியால் இங்கே ஒரு மேற்பரப்பு சார்ஜ் சிக்மா இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அது வெளியே சிக்மா ஓவர் 2 எப்சிலான் 0 மற்றும் உள்ளே சிக்மா ஓவர் மைனஸ் 2 எப்சிலான் 0 என கொடுக்கிறது எனவே உள்ளே புலம் சற்று குறைவாக இருக்கும் வெளியே உள்ள புலம் உள்ளே உள்ள புலத்தை விட சற்று அதிகமாக இருக்க போகிறது மற்றும் இது துருவப்படுத்தலின் விளைவு ஆகும் மின்னழுத்தம் v r ஐ பற்றி என்ன நினைவில் கொள்ளுங்கள் மின்னழுத்தம் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம் ஏனென்றால் விளக்கத்தின் மூலம் இது செய்யப்பட்ட வேலை மற்றும் நான் இதை ஒரு பயிற்சியாக நீங்கள் முடிக்க வேண்டிய ஒதுக்கீட்டில் தருகிறேன் உள்ளேயும் வெளியேயும் உள்ள மின் புலம் சற்று வேறுபட்டிருப்பதால் மேற்பரப்பில் சரிவில் மின்னழுத்தம் ஒரு இடைநிறுத்தத்தைக் கொண்டிருக்கும் என்று சொல்லத் தேவையில்லை மின்கடத்தாக்களை சுற்றியுள்ள மின்புலம் பற்றிய உதாரணங்களை தொடர்ந்து நான் நிலையான K அல்லது அச்சுறுத்தல் chi e உடைய மின்கடத்தா பொருளின் கோளத்தை ஒரு சீரான புலத்தில் வைக்கிறேன் என்பதை அடுத்த உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் இப்போது என்ன நடக்கும் என்று நான் கேட்கிறேன் இது ஒரு உலோகக் கோளமாக இருந்தால் இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் ஒப்பிட்டுப் பார்ப்போம் இது ஒரு உலோகக் கோளம் என்று வைத்துக்கொள்வோம் உலோகக் கோளத்தில் அது ஒரு கடத்தியினால் ஆனது என்பதால் உள்ளே உள்ள புலம் 0 ஆகும் எனவே உள்ளே உள்ள E 0 ஆக இருக்கும் மற்றும் மேற்பரப்பில் உள்ள E எப்போதும் செங்குத்தாகவும் இந்த கோளத்தின் விளைவில் இருந்து தொலைவிலும் இருக்கும் எனவே நான் பயன்பாட்டு புலத்தைப் போலவே அதே புலத்தைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நான் ஒரு உலோக கோளத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் மற்றும் இங்கே புலத்தில் இது போன்ற ஏதாவது செல்லும் மின்கடத்தாக்களில் என்ன நடக்கும் மின்கடத்தாக்கள் மின்புலங்கள் சற்று ஊடுருவ அனுமதிக்கின்றன ஏனெனில் அவை தன்னிச்சையாக இயங்க கூடிய மின்னூட்டங்கள் அல்ல பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள் மட்டுமே எனவே ஒட்டுமொத்த படம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஆனால் அளவுகள் வித்தியாசமாக இருக்கும் மேலும் இங்கு E parallel out என்பது தொடர்ச்சியாகவும் உள்ளது என்பதையும் எல்லை நிலையில் கண்டோம் ஆனால் கடத்தும் கோளத்தில் E parallel இல்லை எனவே இந்த சிக்கலை நாம் எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் நாம் மிக எளிய வழியில் செல்ல பல வழிகள் உள்ளன எனவே இந்த E 0 புலத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த E 0 ஒரு துருவப்படுத்தல் Pஐ உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நான் படிப்படியாக வேலை செய்யப் போகிறேன் என்பதால் இந்த P 1 ஐ அழைக்கலாம் இந்த P 1 என்ன செய்யும் P 1 இந்தப் பக்கத்திலும் இந்தப் பக்கத்திலும் மேற்பரப்பு மின்னூட்டத்தை உருவாக்கும் அது இந்தப் பக்கத்தில் எதிர்மறையாக இருக்கும் மற்றும் நான் என்ன வகையான விநியோகத்தை எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் P ஒரு மாறிலி P 1 என்பது chi e எப்சிலோன் 0 E 1 க்கு சமமானது என்று அழைக்கலாம் எனவே இது z திசையில் ஒரு நிலையான p இந்த பக்கம் புலத்தில் மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா cosine தீட்டாவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் சிக்மா cosine தீட்டா எனக்கு ஒரு புலத்தை அளிக்கிறது இது இந்த கோளத்தின் உள்ளே சீரானதாகவும் மற்றும் வெளியே அது இருமுனை புலம் போலவும் இருக்கும் நான் இப்போது வெளியே உள்ள புலத்தைப் பற்றி மிகவும் கவலைப் படவில்லை மற்றும் உள்ளே உள்ள புலத்தில் பயன்படுத்தப்படும் புலம் E என்பது 0 ஆகும் என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த சிக்மா cosine தீட்டாவால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த green field ன் பச்சை புலத்தின் காரணமாக உள்ளே உள்ள புலம் உலோகங்களில் சிறிதளவு குறையும் அல்லது கடத்திகளில் இது பூஜ்ஜியம் ஆகும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் இங்கே அது குறைகிறது E என்பது என்ன mu E இந்த mu மீண்டும் ஒரு P 2 க்கு வழிவகுக்கும் இது chi e எப்சிலோன் 0 சில E 2 ஆகும் இது இந்த கோளத்தின் இடது பக்கத்தில் எனக்கு நேர்மறையான மின்னூட்டங்களையும் வலது பக்கத்தில் எதிர்மறை மின்னூட்டத்தையும் கொடுக்கும் எனவே அது தொடர்ந்து நடந்துகொண்டே இருக்கும் இந்த இட்ரேட்டிவ் முறையைச் செய்வதன் மூலம் இந்தப் பிரச்சினையைத் தீர்க்க நான் செல்லலாம் அல்லது ஆரம்பத்தில் சரியாகக் கருதலாம் இந்த பயன்பாட்டுப் புலம் E 0 ன் விளைவு இது பயன்படுத்தப்படும் புலம் E 0 இது இந்த புலத்தில் அதே திசையில் நிகர துருவப்படுத்தல் P ஐ இந்த கோளத்தில் உருவாக்குகிறது மற்றும் இந்த P எனவே இது ஒரு P ஐ உருவாக்குகிறது இது சில P 0 cosine தீட்டா x திசையில் புரிந்து கொள்ள அல்லது எளிதான கணிதநோக்கங்களுக்காக இந்த திசையை x என அழைக்கலாம் எனவே அது இயல்பு ரீதியாக வித்தியாசத்தை ஏற்படுத்தாது இதை z திசை என அழைக்கலாம் ஏனென்றால் அது வாழ்க்கையை எளிமைப்படுத்தும் இப்போது இது சிக்மா தீட்டாவை உருவாக்கும் என்பதை நீங்கள் காணலாம் இது P டாட் n க்கு சமம் இது P cosine of தீட்டாவை தவிர வேறொன்றுமில்லை எனவே இப்போது என்னிடம் இந்த பக்கத்தில் இந்த நேர்மறை மின்னூட்டம் உள்ளது இது பி cos தீட்டா மற்றும் மறுபுறம் தொடர்புடைய எதிர்மறை மின்னூட்டம் மற்றும் இது இந்த அனைத்து நிகர வலைக்குள் ஒரு புலத்தை ஏற்படுத்துகிறது எனவே இப்போது என்ன நடந்தது என்றால் நான் இந்த E 0 என்ற புலத்தில் இந்த கோளத்தை வைக்கும் போது உள்ளே இந்த E 0 உள்ளது மற்றும் பின்னோக்கி ஒரு புலம் உள்ளது இது P ஓவர் 3 எப்சிலான் 0 இது நாம் ஏற்கனவே வேலை செய்ததாகும் எனவே உள்ளே உள்ள நிகர E ஆனது E 0 மைனஸ் P ஓவர் 3 எப்சிலான் 0 ஆக இருக்கும் இப்போது P என்றால் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் P என்பது chi e எப்சிலோன் 0 E க்கு சமம் எனவே இது E net இங்கு E out இன் இறுதி மதிப்பு எதுவாக இருந்தாலும் அது chi e உடன் பெருக்கப்பட்டு அது எப்சிலான் 0 என்பது P ஆகும் எனவே என்னிடம் நிகர E net அனைத்தும் ஒரே திசையில் உள்ளன எனவே நான் உண்மையில் மேலே ஒரு வெக்டரை வைத்து அது E 0 மைனஸ் chi ஓவர் 3 e net க்கு சமமாக உள்ளது மற்றும் இது நிகர E ஐ தருகிறது இது 3 e net வகுத்தல் 3 பிளஸ் chi e அல்லது 3 ஓவர் K பிளஸ் 2 E 0 க்கு சமமாக உள்ளது எனவே உள்ளே உள்ள புலம் இன்னும் அதே திசையில் தான் உள்ளது ஆனால் அளவு குறைக்கிறது K என்பது 1க்கு சமமாக இருந்தால் நீங்கள் எளிதாக பார்க்க முடியும் அதாவது E net என்பது E 0 ஐப் போலவே இருக்கும் போது மின்கடத்தாக் கோளம் இல்லை என்பது பொருள்

எனவே நாம் கண்டறிந்தது என்னவென்றால் இந்தக் கோளத்தில் இந்தத் புலத்தில் நான் இதைச் செய்யும்போது உள்ளே உள்ள E 0 புலம் 3 ஓவர் K பிளஸ் 2 E 0 ஆக மாறுகிறது உள்ளே துருவப்படுத்தல் பற்றி என்ன துருவப்படுத்தல் என்பது அந்த நேரத்தில் chi e எப்சிலோன் 0 E க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த chi e எப்சிலோன் 0 e இது 3 ஓவர் K பிளஸ் 2 E 0 z 3 chi e ஓவர் K பிளஸ் 2 எப்சிலான் 0 E 0 z ஆகும் அதுதான் p அல்லது துருவப்படுத்தல் எனவே வெளியே உள்ள புலம் E 0 z பிளஸ் கோளத்தின் இருமுனை திருப்பத்தின் காரணமாக ஒரு புலமாக இருக்கப் போகிறது இருமுனை திருப்பம் என்னவாக இருக்கும் இருமுனை திருப்பம் p என்பது 4 pi வகுத்தல் 3 R க்யூப்ட் மடங்கு துருவப்படுத்தல் இருக்கும் இது 4 பை வகுத்தல் 3 3 chi e ஓவர் K பிளஸ் 2 எப்சிலன் 0 E 0 ஆகவும் z இன் திசையில் இருக்கும்

நீங்கள் அந்த புலத்தை சேர்த்தால் மற்றும் வெளிப்படும் இறுதி படம் இந்த புலம் உள்ளே பலவீனமாக உள்ளது மற்றும் வெளியே இது போன்ற ஒரு புலமாக இருக்க போகிறது ஏனெனில் இது இருமுனை புலம் இந்த இருமுனை புலம் பயன்படுத்தப்படும் புலத்தில் சேர்க்கப்பட உள்ளது எனவே இந்த ஒரு வழியில் நாம் பிரச்சினையை தீர்க்கலாம் நான் D செங்குத்து தொடர்ச்சியான மற்றும் E இணை தொடர்ச்சியற்ற நிலைகளில் எல்லை நிலைமைகள் திருப்திபடுத்துகின்றனவா என்று சரிபார்க்க அதை உங்களிடம் விட்டு விடுகிறேன் அடுத்த உதாரணம் நான் இதில் எடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்னிடம் மின்கடத்தா பலகை இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நான் ஒரு மின்னூட்டம் Q வை அதன் முன் D தூரத்தில் வைத்தேன் மின்கடத்தாக்களுக்குள் உள்ள புலத்திற்கு என்ன நடக்கிறது இடது புறத்தில் ஒரு உலோக பலகை இருந்தால் உள்ளே புலம் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் மின்கடத்தாக்களுக்கு புலம் உள்ளே ஊடுருவி மற்றும் இந்த புலம் எவ்வளவு என்று நாம் கணக்கிட விரும்புகிறோம் இதை தீர்ப்பதற்கான ஒரு நிலையான வழி என்னவென்றால் நீங்கள் இந்த q வை எடுத்துக் கொள்ளுங்கள் q வை உள்ளே வைத்தால் இது அதே d என்ற தூரத்தில் உள்ள q 1 பின்னர் புலத்தைக் கணக்கிடவும் மற்றும் பல்வேறு எல்லை நிலைமைகளை பூர்த்தி செய்யவும் நாம் அதை சற்று வித்தியாசமாக செய்யப் போகிறோம் நாம் என்ன சொல்லப் போகிறோம் என்றால் சமச்சீர் தன்மையால் இந்த மின்னூட்டம் ஒரு சிக்மாவை உருவாக்குகிறது இது சமதளமும் மற்றும் அந்த புள்ளியில் இணையும் வரியில் இருந்து r ஐ மட்டுமே சார்ந்துள்ளது இப்போது இந்த சிக்மா r இங்கே என்ன செய்யும் இந்த சிக்மா r out என்பது ஒரு புலத்தை இந்த திசையில் கொடுக்கும் சிக்மா ஓவர் 2 எப்சிலோன் 0 மற்றும் இந்த திசையில் சிக்மா ஓவர் 2 எப்சிலோன் 0 எனக் கொடுக்கும் மற்றும் எல்லை நிலையில் உள்ளே உள்ள D இங்கே D மேற்பரப்பில் செங்குத்தாக D இருக்க வேண்டும் மற்றும் நாம் சிக்மாவை கண்டுபிடிக்க அதை பயன்படுத்த வேண்டும் நாம் அதை செய்வோம் எனவே நான் இந்த மேற்பரப்பை எடுத்துக் கொண்டால் இது d இது r தொலைவில் உள்ள q இது சிக்மா r பின்னர் E செங்குத்து அதை வெளியே அழைக்கலாம் வலது பக்கத்தில் உள்ளே இருக்கப் போகிறது இடது பக்கத்தில் E வெளியே இருக்கப் போகிறது இது q வாக இந்த திசையில் ஒரு புலத்தை கொடுக்கிறது இந்த செங்குத்து கூறு d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் என்பது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 q d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் raise to 3 வகுத்தல் 2 க்கு சமம் ஆகும் மற்றும் உள்ளே உள்ள Eயும் வெளியே உள்ள Eயும் ஒரே மாதிரியாக இருக்கும்

இப்போது சிக்மா r ஆனது நான் முன்பு கூறியது போல் எனக்கு சிக்மா ஓவர் 2 எப்சிலான் 0 வலது புறம் சென்று மற்றும் சிக்மா ஓவர் 2 எப்சிலான் 0 இடது புறம் செல்லும் ஒரு புலத்தை கொடுக்கிறது இப்போது D செங்குத்து என்ற அதே நிலையை நான் பயன்படுத்தினால் D செங்குத்தானது K முறை E ஆக இருக்கும் உள்ளே உள்ள D செங்குத்து K முறை E inside மற்றும் வெளியே உள்ள D செங்குத்து E outside ஆகவும் இருக்க போகிறது ஏனெனில் வெளியே K 1 ஆகும் எனவே இது எதிர்மறை திசையில் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 q d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் raise to 3 by வகுத்தல் 2 க்கு சமமாக இருக்கும் அதே திசையில் சிக்மா ஓவர் 2 எப்சிலோன் 0 சிக்மா r முறை K மற்றும் வலது பக்கம் மைனஸ் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 q d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் raise to 3 by வகுத்தல் 2 பிளஸ் சிக்மா ஓவர் 2 எப்சிலான் 0 ஆக இருக்கும் இப்போது நாம் நமது இயற்கணிதத்தின் மூலம் இந்த சிக்மாவை இந்தப் பக்கத்திற்குக் கொண்டு வந்து மற்றும் இதை மறுபக்கத்திற்கு எடுத்துச் செல்வோம் மேலும் நீங்கள் சிக்மா ஓவர் 2 எப்சிலோன் 0 K பிளஸ் 1 என்பது மைனஸ் K மைனஸ் 1 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 q d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயருக்கு சமமாக பெறுவீர்கள் எனவே இப்போது இந்த 2 எப்சிலோன் 0 இங்கே ரத்து செய்யப்படுகிறது நீங்கள் r இல் 2 சிக்மா உடன் விடப்படுகிறீர்கள் இது மைனஸ் K மைனஸ் 1 ஓவர் K பிளஸ் 1 1 ஓவர் 2 pi q d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் raise to 3 வகுத்தல் 2 க்கு சமமாக இருக்கும் இங்கே ஒரு 3 வகுத்தல் 2 உள்ளது இது chi e ஓவர் 2 பிளஸ் chi e K என்பது 1 பிளஸ் chi e 1 ஓவர் 2 பை q d ஓவர் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் raise to 3 வகுத்தல் 2 என்பதை நினைவில் கொள்க

நீங்கள் இதை நினைவு கூர்ந்தால் இந்த வடிவம் துல்லியமாக உலோக மேற்பரப்பில் விநியோகிக்கப்படும் பட மின்னூட்டத்தின் வடிவமாகும் அதைத்தவிர இப்போது மின்னூட்டம் chi e ஓவர் 2 பிளஸ் chi e என்ற இந்த காரணியால் குறைக்கப்படுகிறது எனவே ஒரு சார்ஜ் plot படத்தை பயன்படுத்தி ஒருவர் இந்த பிரச்சனையை தீர்க்கமுடியும் இந்த சார்ஜ் படம் மின் கடத்தாக்களின் பின்னால் இருக்க வேண்டும் இதை assignment problem ஆக நான் உங்களுக்கு கொடுத்துள்ளேன்